பார்ன் இன்டர்பிரேட்டேஷன் ஆப் த வேவ்பங்க்ஷன் அண்ட் எக்பெக்டேஷன் வேல்யூஸ் ஆப் x அண்ட் p ஆப்பரேட்டர்ஸ் எனவே நிலையான நிலை ஷ்ரோடிங்கர் சமன்பாட்டின் தீர்வுகளான அலை செயல்பாடு ஆர்த்தோனார்மல் என்று நாம் இதுவரை கற்றுக்கொண்டது ஆகும் எனவே உள்ளன இதை நான் மீண்டும் சொல்கிறேன் எனவே இந்த வார்த்தைகளை நீங்கள் நன்கு அறிந்திருக்கிறீர்கள் மேலும் நான் xαβ∫xxxdx என வரையறுக்க முடியும் என்பதையும் நாங்கள் கண்டறிந்துள்ளோம் இந்த குறியீடுகளை நான் மீண்டும் மீண்டும் பயன்படுத்துகிறேன் α β m n எனவே இவை போலி குறியீடுகள் மற்றும் pαβ∫xiddx dx என்பதையும் இதன் மூலம் குவாண்டம் நிலை திருப்தி அடைவதையும் நாங்கள் அறிந்தோம் px xpi I என்பது திருப்தி அடைகிறது இது போன்ற ஆபரேட்டர்களை வரையறுக்க இது அர்த்தமுள்ளதாக இருந்தது ஏனென்றால் eikx இல் pop செயல்படும் எனக்கு மீண்டும் இயங்குவிசை மடங்கு eikx கொடுத்தது என்பதையும் நாங்கள் அறிந்தோம் எனவே துல்லியமான இயங்குவிசைக்கு நகரும் துகள்களின் இயங்குவிசை நாம் பிரித்தெடுத்தது அல்லது பெற்றது இதுதான் கடைசி விரிவுரையில் நான் உங்களிடம் விட்டுச் சென்ற கேள்வி என்னவென்றால் xαα இது ∫2xdx மற்றும்pαα இது ∫iddx dx அவை எதைக் குறிக்கின்றன 2 என்றால் என்ன இந்த விரிவுரையில் நாம் உரையாற்றப் போகும் கேள்வி இதுதான் எனவே நான் உங்களுக்கு 2 இன் தோன்றல் விளக்கத்தை தருகிறேன் பின்னர் எல்லாம் நன்றாக அமர்ந்திருக்கும் எனவே இது மிகவும் சுய நிலையான கோட்பாடாக மாறுகிறது எனவே 2 என்பது ஒரு துகள் கண்டுபிடிப்பதற்கு x இல் நிகழ்தகவு அடர்த்தி என்பதன் அர்த்தம் இதன் பொருள் என்னவென்றால் ψ2x என்பது ஒரு துகள் கண்டுபிடிப்பதற்கான நிகழ்தகவுக்கு சமம் அதன் அலை செயல்பாடு ψ ஐ சுற்றி 2 இடைவெளியில் இருக்கும் எனவே இது நிகழ்தகவு அடர்த்தி ψ2 என்பது நிகழ்தகவு அடர்த்தி மற்றும் இது இப்போது ஒரு இடைவெளி முழுவதும் ஒரு துகள் கண்டுபிடிக்க நிகழ்தகவு ஆகும் எனவே ∞ மற்றும் க்கு இடையில் எங்கும் ஒரு துகள் கண்டுபிடிக்கப்படுவதற்கான நிகழ்தகவு 1 ஆகும் எனவே ∞ ψ2dx ஆனது 1 க்கு சமமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் கோருகிறோம் இது ∞ முதல் வரை ஒரு துகள் கண்டுபிடிக்க மொத்த நிகழ்தகவு எனவே இந்த வாரம் முதல் விரிவுரையிலிருந்து அலை செயல்பாடு இயல்பாக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கோரப் போகிறோம் என்று சொல்லுங்கள் எனவே அலை செயல்பாட்டை இயல்பாக்குங்கள் இப்போது இது ஒரு விளக்கத்தைக் கொண்டுள்ளது இது ∞ மற்றும் இல் x அச்சுக்கு இடையில் எங்கும் துகள் கண்டுபிடிப்பதற்கான நிகழ்தகவைக் குறிக்கிறது மற்றும் ψ2x ஐச் x சுற்றியுள்ள x இடைவெளியில் ஒரு துகள் கண்டுபிடிக்கப்படுவதற்கான நிகழ்தகவை எனக்குக் கொடுக்கிறது எனவே இப்போது xαα மதிப்பைப் பார்ப்போம் எனவேxαα பற்றி என்ன xαα என்பது ∫2xdx க்கு சமமாக இருக்கும் ஆனால் நீங்கள் அதை சிறிய இடைவெளிகளாக உடைத்தால் அது ஒவ்வொரு இடைவெளியிலும் 2 ஐ விட அதிகமாக இருக்கும் அந்த புள்ளி x தவிர x சுற்றி துகள் கண்டுபிடிப்பதற்கான x மடங்கு நிகழ்தகவுக்கு சமம் மற்றும் நான் அந்த சிறிய சிறிய இடைவெளிகளை தொகுக்கிறேன் எனவே இது x இன் சராசரி மதிப்பைத் தவிர வேறில்லை எனவே துகள்களின் அலை செயல்பாடு பொதுவாக x சராசரி ∫ψ2xdx க்கு சமமாக இருக்கும் போது xαα எனக்கு x இன் சராசரி மதிப்பைக் கொடுக்கும் இது x இன் எதிர்பார்ப்பு மதிப்பு என அழைக்கப்படுகிறது இது நீங்கள் எதிர்பார்ப்பது ஒரு முறை நீங்கள் துகள் ஒரு அலை எனக் குறிக்கிறீர்கள் என்பதற்கான அறிவிப்பைக் காண அதற்கான x ஐ நீங்கள் சரிசெய்ய வழி இல்லை எனவே இது x இன் எதிர்பார்ப்பு அல்லது சராசரி மதிப்பு மற்றும் இது ⟨x⟩ என குறிக்கப்படுகிறது இது pαα பற்றி நீங்கள் பின்பற்ற வேண்டிய குறியீடாகும் எனவே நாம் எழுப்பும் அடுத்த கேள்வி என்னவென்றால் pαα pαα என்பது ∫iddx dx ஐத் தவிர வேறில்லை அல்லது மீண்டும் இதை அழைக்கப் போவது அலை செயல்பாடு ∫iddxψ dx ஆக இருந்தால் பொதுவாக எதிர்பார்ப்பு மதிப்பு சிலவாக இருக்கும் எனவே பொதுவாக இது p இன் எதிர்பார்ப்பு மதிப்பு அல்லது சராசரி p என அழைக்கப்படும் அதற்கான காரணத்தை இப்போது சொல்கிறேன் எனவே நான் எந்த ψ ஐ ஒரு ஃபோரியர் உருமாற்றத்தில் 12π ∫dk k eikx என எழுத முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது ஃபோரியர் உருமாற்றம் மற்றும் ψ இயல்பாக்கப்பட்டால் ஒரு k என்பது முழு விஷயத்தையும் இயல்பாக்கும் வகையில் இருக்க வேண்டும் எனவே ψ இயல்பாக்கப்பட்டதா என்று பார்ப்போம் நான் இயல்பாக்கியுள்ளேன் ∞ dx ψ21 என்பதைக் குறிக்கிறது அதை நாம் மாற்றுவோம் எனவே இதை நான் தொகையீடு ∞ dx xψ என்று எழுதப் போகிறேன் அவற்றின் ஃபோரியர் உருமாற்றங்களை எழுதுகிறேன் எனவே இது 12π ∞ dk Akeikxஆக மாறுகிறது இதுவும் ∞ முதல் முறைகள் அல்லது அவை Ak ஆக இருக்க வேண்டும் ஏனெனில் நான் எழுதுகிறேன் மற்றும் மைனஸ் சைன் முறைகள் தொகையீடு ஆக இருக்க வேண்டும் ∞ முதல் க்கு நான்dk பிரைம் எழுதப் போகிறேன் இது ஒரு போலி மாறி நான் வெவ்வேறு மாறிகள் Akeikx2π ஐப் பயன்படுத்த வேண்டும் அதுதான் எனவே இப்போது மீண்டும் எழுதுவோம்

எனவே இதை நான் விளக்க முடியும் eikx இன் அலைவீச்சு இது இயங்குவிசை கொண்ட ஒரு துகள்க்கான ℏk அலை செயல்பாடு மற்றும் ஆகையால் Ak2 என்பது துகள் இயங்குவிசை k மற்றும் Ak2 ஆகியவற்றைக் கொண்டிருப்பதற்கான நிகழ்தகவு அடர்த்தி என்று எழுதலாம் இது துகள் நிகழ்தகவு ℏk ஐச் சுற்றியுள்ள kℏ இடைவெளியில் இயங்குவிசை பரவல் அல்லது இயங்குவிசைக் கொண்டுள்ளது எனவே நிகர நிகழ்தகவு ∞ முதல் எந்த இயங்குவிசையூம் ஒன்று இப்போது விளக்கம் என்பது p எதிர்பார்ப்பு மதிப்பு எனவே நான் ⟨p⟩ ∞ xiddx ψdx இதை மீண்டும் ஃபோரியர் விரிவாக்கப்பட்ட வடிவத்தில் எழுத அனுமதிக்கிறேன் ஃபோரியர் இது ∞ முதல் dx என்பது ∞ to dkAke ikx 2π ஆக மாறுகிறது மேலும் நான் iddx of ∞ dk Akeikx2π வைத்துள்ளேன் ∞dx ∞dkAke ikx2π ∞kdkAkeikx2π என எழுதலாம் நான் மீண்டும் முந்தையதைப் போலவே மீண்டும் பயன்படுத்தப் போகிறேன் முதலில் x தொகையீடு செய்யப் போகிறேன் எனவே ∞dxeik kx2π என்பது δk k தவிர வேறில்லை எனவே இந்த தொகையீடு ∫dk ℏk Ak2 ஆக மாறுகிறது இது உங்களுக்கான ஒரு பயிற்சியாக நான் விட்டு விடுகிறேன் எனவே நாம் என்ன பெறுகிறோம் இப்போது இந்த ⟨p⟩ இது ∫xiddx ψx dx என்பது தவிர வேறொன்றுமில்லை ∫dk ℏk Ak2இது ஒன்றும் இல்லை இது ℏk முறைகள் k ஐச் சுற்றியுள்ள k இடைவெளியில் இயங்குவிசைக் கொண்ட ஒரு துகள் நிகழ்தகவு தவிர வேறொன்றுமில்லை இது இந்த இடைவெளிகளில் மொத்தமாகும் எனவே இது சராசரி இயங்குவிசை ஆகும் எனவே pαα என்பது நிலையில் உள்ள ஒரு துகள் அல்லது சராசரி இயங்குவிசை ஆகும் எனவே இது ⟨p⟩ என்றும் அழைக்கப்படுகிறது எனவே pαα உங்களுக்கு எதிர்பார்ப்பைத் தருகிறது எனவே மூலைவிட்ட கூறுகள் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நிலையில் எதிர்பார்ப்பு மதிப்பு அல்லது அந்த அளவுக்கான சராசரி மதிப்பைக் கொடுக்கும் மற்றும் மூலைவிட்ட கூறுகள் உங்களுக்கு குறுக்கு மாற்றம் மேட்ரிக்ஸ் கூறுகளைத் தருகின்றன எனவே அலை செயல்பாட்டைப் பற்றிய பார்னின் Born's விளக்கத்தின் மூலம் மூலைவிட்ட உறுப்பை இப்போது நாங்கள் விளக்கியுள்ளோம் அதாவது ψ±∞ என்பது 0 அலைச் செயல்பாட்டிற்குச் செல்வது அதன் எல்லைக்குச் செல்லாது அதன் எதிர்பார்ப்பு மதிப்பு p எப்போதும் 0 ஆக இருக்கும் ஏனெனில் அலை செயல்பாடு மற்ற துகள் இடதுபுறம் அல்லது வலதுபுறம் செல்வதற்கு சமமாக இது இருக்கலாம் நீங்கள் இப்போதே அதை நிரூபிக்க முயற்சி செய்யலாம் எனவே இந்த விரிவுரையை முடிக்க மோட் x2 நிகழ்தகவு அடர்த்தி என்று நாங்கள் கூறுகிறோம் அதோடு நான் உங்களுக்கு x க்கான ஃபோரியர் குணகம் A ஐயும் இயங்குவிசைக் கொண்ட துகள் நிகழ்தகவு அடர்த்தியைக் ℏk கொடுத்தேன் xαα இன் சராசரி மதிப்பு x மற்றும் அதற்கு ஒரு பெயர் எதிர்பார்ப்பு மதிப்பைக் கொடுத்தது மற்றும் pαα என்பது இயங்குவிசையின் எதிர்பார்ப்பு மதிப்பாகும் ஹைசன்பெர்க் மற்றும் ஷ்ரோடிங்கர் ஆகிய இரண்டு சம்பிரதாயங்களும் சமமானவை என்பதால் நேரம் சுயாதீனமாக இருக்கும் எந்தவொரு பாதுகாக்கப்பட்ட அளவும் இப்போது பாதுகாக்கப்படுவதில்லை அவை பாதுகாக்கப்படாத மூலைவிட்ட நியதிகளை மட்டுமே கொண்டிருக்கப் போகின்றன எனவே இந்த மூன்று விரிவுரைகளிலும் 2 சம்பிரதாயங்கள் சமமானவை என்பதை நீங்கள் காண்பித்தீர்கள் மேலும் அலை செயல்பாட்டை பிணைப்பு விளக்கம் மூலம் நாங்கள் விளக்கியுள்ளோம் அதனுடன் தொடர்புடைய அளவுகளுக்கு ஆபரேட்டர்கள் மூலம் மேட்ரிக்ஸ் கூறுகளை எவ்வாறு கணக்கிடுவது என்பதையும் இப்போது அறிவோம்